இந்த பாடத் திட்டத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இதுவரை நாம் விவாதித்த விரிவுரைகளிலிருந்து இது சிறிதளவு மாறுபட்டது இங்கு நாம் வன்பொருள் பாதுகாப்பு இதைப்பற்றி பார்க்க இருக்கின்றோம் வன்பொருள் பாதுகாப்பு என்பது ஒரு வளர்ந்து வரும் துறை இந்த வன்பொருள் பாதுகாப்பு என்பது சிப்பின் பாதுகாப்பு செயலியின் பாதுகாப்பு மற்றும் பல இதனுள் அடங்கும் இதுவே கணினி அமைப்புக்கு அடிப்படை இந்த வன்பொருளை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படும் கணினி அமைப்பின் மற்ற எல்லா பகுதிகளிலும்வன்பொருள் பாதுகாப்பு என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த வன்பொருள் பாதுகாப்பு என்பது கணினியின் மற்ற எல்லா பகுதிகளிலும் அதாவது வன்பொருளை அடிப்படையாகக் கொண்டு அமைக்கப்படும் எல்லா பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் உதாரணத்திற்கு வன்பொருளிலுள்ள ஏதாவது ஒரு குறைபாடுஅந்த முழு கணினி அமைப்பையும் செயல்படுத்த முடியாமல் அதை முடக்கிவிடும் அதாவது வன்பொருளின் மேல் தளத்தில் உள்ள பயாஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் பலதரப்பட்ட பயன்பாடுகளையும்அது முடக்கிவிடும் அதாவது செயல்பட முடியாமல் தடுத்துவிடும் ஆகவே வன்பொருள் பாதுகாப்பு என்பது மட்டுமே ஒரு மிகப்பெரிய துறையாக கருதப்படுகின்றது இந்த காணொளியில் நாம் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் அல்லது பியுஎஃப் அதைப்பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இதுபோன்று பலதரப்பட்ட காணொளி காட்சிகள் உள்ளன இந்த மாதிரியான பலதரப்பட்ட காணொளி காட்சிகளில் இந்த காணொளி காட்சி பகுதி ஒன்றில் இடம்பெற்றுள்ளது நாம் குறிப்பாக இந்த கட்டுரையை "பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்"Physically Unclonable Functions and Applications" உற்றுநோக்க இருக்கின்றோம் அல்லது நாம் இதைப் பற்றி விவாதிக்க இருக்கின்றோம் ஆகவே தாங்கள் இந்த பயிற்சியை ஐ ட்ரிபிள்ஈ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த பியுஎஃபின் மிகப்பெரிய பயன்பாடு என்னவென்றால் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் இந்த மாதிரியான சாதனத்தில் குறிப்பாக ஏட்ஜ் டிவைஸ் பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த மாதிரியான சாதனங்கள் ஐஓடிஇல் பயன்படுத்தப்படுகின்றது இனிவரும் சில ஆண்டுகளில் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான ஐஓடிகல் அமைக்கப்பட இருக்கின்றன இந்த மாதிரியான ஐஓடிஇல் பயன்படுத்தப்படும் அனைத்து சாதனங்களும் மிகக்குறைந்த மின்னோட்டத்தில் செயல்பட கூடியவை இந்த சாதனங்கள் மிகக்குறைந்த அளவு நினைவகங்களை கொண்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இவைகளில் அடிக்கடி சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் செயல்முறை கட்டுப்பாட்டு தொழிற்கூடத்துடன் ப்ராசஸ் கண்ட்ரோல் பிளான்ஸ் Process control plants இணைக்கப்படுகின்றது இந்த மாதிரியான சாதனங்கள் பெற்றுள்ள பண்புகளால் அதாவது குறைந்த அளவிலான நினைவகம் மின்னோட்டம் ஆகியவற்றால் இந்த மாதிரியான சாதனங்களில் குறியாக்கவியல் வழிமுறைகள்கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் cryptographic algorithms செயல்பட முடியாது அதாவது குறிப்பாக பப்ளிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் இந்த மாதிரியான சாதனங்களில் பயன்படுத்த முடியாது குறிப்பிட்ட சிலவகையான பப்ளிக் கிரிப்டோகிராஃபிக் அல்காரிதம் மிகவும் சிக்கலானது இதுபோன்ற அல்காரிதம் பயன்படுத்தும் போது அதற்கு சில குறிப்பிட்ட அளவிலான சக்தி மற்றும் நினைவகம் தேவைப்படுகின்றது ஆகவே இந்த மாதிரியான அல்காரிதத்தை அந்த சாதனத்தில் செயல்படும்போது அந்த சாதனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது மிகவும் சிக்கலான ஒன்று இரண்டாவதான சிக்கல் என்னவென்றால் இந்த மாதிரியான சாதனத்தில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை நாம் புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் இந்த மாதிரியான சாதனங்கள் ப்ராசஸ் கண்ட்ரோல் சிஸ்டமின்பலதரப்பட்ட பகுதிகளுடன் மிகவும் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு இது போன்ற சாதனங்கள் அணுமின் நிலையத்தில் உள்ள சில ஆக்சுவேட்டர்கள் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளது ஆகவே இதுபோன்ற சாதனத்தில் இருந்து பெறப்படும் தகவல்களால் அந்த அணுமின் நிலையத்தின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன அல்லது அதனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது மற்றுமொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த மாதிரியான சாதனங்கள் வாரத்தின் எல்லா நாட்களும் அதுமட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் செயல்படுத்தப்பட வேண்டும் அதாவது இது முழுவதுமாக ஆளில்லாமல் இயக்கப்படுகின்றது ஆகவே இந்த மாதிரியான சாதனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த மாதிரியான சாதனத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாம் வழக்கமாக பயன்படுத்தும் ஒரு வழிமுறை என்னவென்றால் ஒரு சீக்ரெட் கீயை இந்த சாதனத்தில் உள்ள ஃப்ளாஷ் அல்லது ராம் சாதனத்தில் பாதுகாத்து வைக்க பட வேண்டும் இங்கு பல லைட்வெயிட் சைபர் உருவாக்கப்பட்டிருக்கின்றன பின்னர் சீக்ரெட் கீ இந்த வகையான லைட் வெயிட் சைபர்களை பயன்படுத்தி என்கிரிப்ஷன் செய்யப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் அந்த சர்வருடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வழிமுறையும் இணைக்கப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இந்த சேவையகத்தில் எல்லா சாதனத்தின் தனிப்பட்ட சீக்ரெட் கீகள் அனைத்தும் பாதுகாக்கப்படுகின்றது இந்த மாதிரியான சாதனங்கள் சர்வருடன் இணைப்பை ஏற்படுத்தும் போது அந்த சர்வரில் பாதுகாக்கப்பட்டு உள்ள பிரைவேட் கீயுடன் சரி பார்க்கப்படுகின்றது அதாவது இந்த குறிப்பிட்ட சாதனத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்றது இந்த மாதிரியான பிரைவேட் கீஸ்சை ஸ்மார்ட் கார்டு கிரெடிட் கார்ட் மற்றும் சில பல சாதனங்களில் நாம் காண முடிகின்றது இந்த மாதிரியான சாதனங்களில் முக்கியமாக மிகப்பெரிய அளவிலான சீரற்ற எண்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு இந்த எண்களை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சாதனத்தை நாம் தெரிந்துகொள்ள முடியும் இந்த வகையான எண்களை பாதுகாத்து வைக்க நமக்கு அந்தக் குறிப்பிட்ட சாதனத்தில் ஒரு மிகச்சிறந்த தனித்துவம் வாய்ந்த நினைவகம் தேவைப்படுகின்றது அந்த தனித்துவம் வாய்ந்த நினைவகம்ஈஈபி ராம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த வகையான ஈஈபி ராம் இதை அந்த குறிப்பிட்ட சாதனத்தை உருவாக்கும் போது அதில் ஏற்படுத்துவது என்பது மிகவும் சிக்கலான ஒன்று இது அந்த சாதனத்தை அமைத்து தருபவருக்கு மிகவும் சிக்கலாக கருதப்படுகின்றது அதுமட்டுமல்லாமல் இது நம்மில் மிகப் பலருக்கு நன்றாகவே தெரியும் அதாவது ஸ்மார்ட் கார்டு மற்றும் இதனை போல உள்ள மற்ற சிறிய சாதனத்தையும் எளிதாக க்ளோன் செய்ய முடியும் அல்லது நகலெடுக்க முடியும் இது எதைக் குறிப்பிடுகிறது என்றால் என்னால் இந்த மாதிரியான குறிப்பிட்ட வன்பொருளை க்ளோன் செய்ய முடியும் இதன் மூலமாக என்னால் இதே போன்ற மற்றொரு வன்பொருளை அதுமட்டுமல்லாமல் அந்த வன்பொருள் பெற்றுள்ள பிரைவேட்கி அதையும் க்ளோன் செய்ய முடியும் இதிலுள்ள பிரச்சனை என்னவென்றால் நம்மிடையே இரண்டு விதமான டிவைசஸ் சாதனங்கள் உள்ளன மற்றும் இரண்டு சாதனங்களும் ஒரே சர்வரை கொண்டு அங்கீகரிக்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரண்டு சாதனங்களும் ஒரே மாதிரியான பிரைவேட் கீயை பெற்றுள்ளது அடிப்படையில் ஒன்று மற்றொன்றிலிருந்து க்ளோன் செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒன்று மற்றொன்றின் க்ளோன் ஆகும் குறிப்பாக இந்த மாதிரியான சாதனங்களை அங்கீகரிக்க பயன்படுத்தப்படும் பிரைவேட் கீஸ்கலுக்கு பதிலாக சமீபகாலமாக பயன்படுத்தப்படும் புதிய வழிமுறை என்னவென்றால் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் ஆகவே இந்த மாதிரியான சாதனங்களுக்கு அங்கீகாரத்தை வழங்க பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றது இந்த மாதிரியான நுட்பத்தை பயன்படுத்தும்போது நமக்கு எந்தவிதமான பாதுகாக்கப்பட்ட கீஸ்கலும் தேவைப்படாது பொதுவாக நமக்கு பப்ளிக் கி கிரிப்டோகிரபி தேவைப்படாது அதுமட்டுமல்லாமல் பொதுவாக இதுபோன்ற பாதுகாக்கப்பட்ட கீயை பயன்படுத்தி அங்கீகரிக்கும் நுட்பத்தில் உள்ள குறைபாடுகளை குறைகின்றது இந்தமாதிரியான பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் உபயோகப்படுத்தும் போது சாதனங்களை டிவைசஸ் devices க்ளோன்செய்வது என்பது இயலாத காரியம் ஆகவே நம்மால் அதிகப்படியான பாதுகாப்பை இதன் மூலம் பெற முடியும் இப்பொழுது நாம் பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அடிப்படையில் இந்த மாதிரியான பிசிக்கலி அன்குலோனபுல் ஃபங்ஷன்ஸ் என்பது டிஜிட்டல் பிங்கர் பிரிண்ட்சை ஒத்திருக்கின்றது இதைப் பயன்படுத்தி நாம் இந்த மாதிரியான சாதனங்களை தனியாக அடையாளம் காண முடியும் இந்த மாதிரியான சாதனங்கள் நானோ அளவிலான மாறுபாடுகளின் அடிப்படையை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது இதைப் பற்றிய அதிகமான தகவல்களை இனி வரப்போகும் விரிவுரையில் விவாதிக்க இருக்கின்றோம் பியூஎஃப் என்பது அடிப்படையில் ஒரு ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சேலஞ்ச் என்ற உள்ளீட்டை பெறுகின்றது மற்றும் வெளியீடு என்பது ரெஸ்பான்ஸ் என்றழைக்கப்படுகின்றது இந்த ஃபங்க்ஷன் மற்ற ஃபங்க்ஷன்களிலிருந்து எவ்வாறாக வேறுபட்டுள்ளது என்றால் இதனுடைய வெளியீடு ரெஸ்பான்ஸ் என்பது உள்ளீட்டை மட்டும் சார்ந்திராமல் அந்த சாதனத்தில் இந்த ஃபங்க்ஷன் எங்கு செயல்படுத்தப்படுகின்றது என்பதையும் பொருத்தே ரெஸ்பான்ஸ் அதாவது அதனுடைய வெளியீடு பெறப்படுகின்றது இந்த உதாரணத்தை எடுத்துக் கொண்டோம் என்றால்இங்கே காண்பிக்கப்பட்டது போல் ஒரே மாதிரியான நான்கு ஃபங்ஷன்கள் நான்கு வேறுபட்ட சாதனங்களில் செயல்படுத்தப்படுகின்றது இந்த நான்கு ஃபங்க்ஷன்கலுக்கும் ஒரே மாதிரியான உள்ளீட்டை வழங்கும் பொழுது அதனுடைய வெளியீடு என்பது ஒரே மாதிரியாக இருப்பதில்லை ஆகவே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் இந்த மாதிரியான உள்ளீட்டை பயன்படுத்தும்போது பெறப்படுகின்ற வெளியீட்டை கொண்டு எந்த சாதனத்தால் அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் செயல்படுத்தப்பட்டது என்பதைக் கொண்டும் அந்த குறிப்பிட்ட சாதனத்தை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் வழக்கமாக நாம் பயன்படுத்தும் சி ப்ரோக்ராம் அல்லது மற்ற சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேர் உபயோகப்படுத்தி எழுதப்படுகின்ற மற்ற ஃபங்க்ஷன்கள் அதாவது சைன் ஃபங்க்ஷன் அல்லது காஸ் ஃபங்க்ஷன் அல்லது மற்ற ஃபங்ஷனில் இருந்து இந்த பி யஎஃப் ஃபங்க்ஷன் முற்றிலும் மாறுபட்டது இதை நாம் நினைவில் கொள்ளவேண்டும் ஏனென்றால் நாம் வழக்கமாக உபயோகப்படுத்தும் அனைத்து ஃபங்ஷன்களும் எந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்தி செயல்படுத்தினாலும் அந்த குறிப்பிட்ட இன்புட்க்கு ஒரே விதமான அவுட்புட்டை அனைத்து டிவைஸ்களிலும் வழங்குகின்றது அதாவது இந்த அவுட்ஆனது எல்லா சாதனத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த பியூஎஃப் ஃபங்க்ஷன் பயன்படுத்தும் பொழுது இது ஒவ்வொரு டிவைஸ்சிலும் ஒவ்வொரு விதமான அவுட் புட்டை வழங்குகின்றது இந்த வகையான பண்புகளைக் கொண்டுள்ளதால் இதைப் பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு டிவைஸ்சையும் அங்கீகரிக்க முடியும் கடந்த 10 முதல் 15 ஆண்டுகாலமாக பலதரப்பட்ட பியூஎஃப் ஃபங்க்ஷன்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதில் பலதரப்பட்ட வகைகள் மற்றும் தரவரிசைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்தவகையான பலதரப்பட்ட பியூஎஃப் ஃபங்க்ஷன்கலில் சிலவகை நன்மை செய்வதாகவும் மற்றும் சில தீமை செய்வதாகவும் பிரித்து வைக்கப்பட்டுள்ளது வழக்கமாக பியூஎஃப் ஃபங்ஷனில் இருந்து நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்மிடையே இரண்டு டிவைஸ்கள் உள்ளது நாம் இந்த இரண்டு டிவைசஸ்கும் ஒரேவிதமான சேலஞ்ச் இன்புட்டை வழங்குகின்றோம் ஆனால் இந்த இரண்டு டிவைஸ்களும் ஒரேவிதமான இன்புட்டுக்கு இரண்டு வெவ்வேறு விதமான அவுட் புட்டை வழங்குகின்றது இந்த இரண்டு விதமானரெஸ்பான்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவில் மாறுபட்டு காணப்படுகிறது இதை நாம் இன்டர் டிஃபரன்ஸ் என்று அழைக்கின்றோம் அதுமட்டுமில்லாமல் மற்றொரு இன்ட்ரா டிஃபரன்ஸ் இந்த பியூஎஃப் ஃபங்ஷனுக்கு தேவைப்படுகின்றது இது எதைக் குறிக்கிறது என்றால் நாம் குறிப்பிட்ட சாதனத்திற்கு உதாரணத்திற்கு அந்த சாதனத்தை டிவைஸ் ஏ என்று எடுத்துக் கொண்டால் இதற்கு நாம் சேலஞ்ச் இன்புட்டை கொடுக்கின்றோம் அதிலிருந்து நாம் ரெஸ்பான்ஸ் அவுட் புட்டை பெறுகின்றோம் மீண்டும் நாம் அதே சாதனத்திற்கு சேலஞ்ச் இன்புட் கொடுக்கின்றோம் மீண்டும் அதிலிருந்து ரெஸ்பான்ஸ் அவுட் புட்டை பெறுகின்றோம் ஆகவே ஒரு நல்ல பியூஎஃப் ஃபங்ஷனில் இருந்து நாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் இந்த ஒரே சாதனத்தில் இருந்து இருவேறுபட்ட நேரங்களில் எடுக்கப்பட்ட இரண்டு ரெஸ்பான்ஸ்சும் ஏறக்குறைய ஒன்றாகவே காணப்படும் அல்லது இரண்டும் ஒன்றாகவே இருக்கும் ஆகவே இந்த மாதிரியான பண்புகளைக் கொண்டு பியூஎஃப் ஃபங்ஷனின் நம்பகத்தன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதைப் பயன்படுத்தி பியூஎஃப் ஃபங்ஷனின் வலிமையை கணக்கிடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று பியூஎஃப் பங்க்ஷன் என்பது நம்பத் தகுந்ததாக மட்டுமல்லாமல் அது நமக்கு தனித்துவமான ரெஸ்பான்ஸை பல்வேறுபட்ட சேலஞ்ச்களிலும் மற்றும் பல்வேறுபட்ட டிவைஸ்களிலும் வழங்குகின்றது ஒரு நல்ல பியூஎஃப்பில் முக்கியமான மற்றொரு அம்சம் என்னவென்றால் கணிக்க முடியாதது இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சேலஞ்சுக்கு தற்போதைய ரெஸ்பான்ஸை வழங்கும் திறன் பெற்றிருக்கும் நேரத்தில் அந்த சாதனம் அங்கே இடம் பெற்றிருக்க வேண்டும் உதாரணத்திற்குநாம்சேலஞ்ச்சைவழங்கும்போதுநாம் ரெஸ்பான்ஸை பெறமுடிகின்றது அப்படி அந்த ரெஸ்பான்ஸை பெரும் நேரத்தில் அந்த ரெஸ்பான்ஸ் ஆனது அந்த குறிப்பிட்ட சாதனத்திலிருந்து பெறப்பட்டது அதுமட்டுமல்லாமல் அந்த ரெஸ்பான்ஸ் ஆனது வேறு எந்தவித அல்காரிதத்திலிருந்தோ அல்லது வேறுவித நுட்பத்திலிருந்தோ பெறப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த ஒரு குறிப்பிட்ட சேலஞ்சுக்கு யார் வேண்டுமானாலும் பியூஎஃப்பில் அந்த ரெஸ்பான்ஸை கணிக்க முடியும் ஆகவே ஒவ்வொரு பியூஎஃப்புக்கும் இந்த மூன்றும் தேவைப்படுகின்றது அதாவது தனித்துவமான தன்மை நம்பகத்தன்மை மற்றும் கணிக்க முடியாத தன்மை இதில்பெரும்பாலானவைகள் ஒன்றுக்கு மற்றொன்று ஆர்த்தோகனலாக உள்ளது மற்றும் இந்த மூன்றை அடைவதற்கும் மற்றும் இந்த மாதிரியான பியூஎஃப்பில் மிகவும் சவாலான பிரச்சனையாக உள்ளது மற்றும் அதுமட்டுமல்லாமல் அதிகப்படியான ஆராய்ச்சியாளர்கள் இந்தவிதமான ஆராய்ச்சியை செய்துகொண்டுள்ளனர் அதில் அவர்கள் பியூஎஃப் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக இந்த மூன்று பண்புகளையும் பெறுவது எப்படி என்பதைப்பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளனர் முன்பு குறிப்பிட்டதைப் போல கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில்பலதரப்பட்ட பியூஎஃப்கள் முன்மொழியப்பட்டுள்ளது அதுமட்டுமல்லாமல் இந்த நாட்களில் அதிகமாக பயன்படுத்தப்படும் பலவகையான பியூஎஃப்கள் அதாவது அதை நாம் இன்டர்ன்சிக் பியூஎஃப் என்று அழைக்கின்றோம் இந்த வகையான பியூஎஃப்கள் முழுவதுமாக அந்த சிப்பின் உள்ளேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது பங்க்ஷன் மற்றும் ரெஸ்பான்ஸை அளவிடும் அளவீட்டு சுற்றும் மற்றும் போஸ்ட் புரோசெசிங் அனைத்தும் இந்த ஒரே ஒரு சிப்பின் உள்ளே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் அனைத்து வகையான பியூஎஃப்களும் இந்த இன்டர்ன்சிக் பியூஎஃப் வகையியையே சார்ந்ததாகும் ஆகவே இந்த காணொளி விரிவுரையில் நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இரண்டு வகையான பியூஎஃப் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த வகையான நாட்களில் நாம் அதிகமாக பொதுவாக பயன்படுத்தப்படும் பியூஎஃப் எது என்றால் ஒன்று ஆர்பிட்டர் பியூஎஃப் மற்றொன்று ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் ஆகவே இப்பொழுது நாம் ரிங் ஆசிலேட்டரில் இருந்து தொடங்க இருக்கின்றோம் இந்த நாம் ரிங் ஆசிலேட்டரை பியூஎஃப்ஆகபயன்படுத்துவது எப்படி என்பதைப் பற்றி காண இருக்கின்றோம் நாம் ரிங் ஆக்சிலேட்டர்இது போன்று தோற்றமளிக்கின்றது என்று கருதுகின்றோம் இது அதனுள்ளே அண்டு கேட்டை பெற்றுள்ளது மற்றும் ஒரு என்யபல்இந்த இரண்டையும் பெற்றுள்ளது எப்பொழுதாயினும்என்யபல் அங்கு இருக்குமானால்எப்பொழுதாயினும் அந்த என்யபல் மதிப்பு ஒன்றை பெற்றிருந்தால் இந்த அண்டு கேட்டானது சமிக்கைகளை அதன் வழியாக அனுப்ப ஆரம்பிக்கும் இதைத்தவிர இங்கு ஒத்திசைவற்ற எண்ணிக்கையிலான இன்வெர்ட்டர்கள் இடம்பெற்றுள்ளன மற்றும் அதனது முடிவில் இது அண்டு கேட்டின் வெளியீட்டில் இருந்து ஒரு பின்னூட்டத்தை பெற்றுள்ளது ஆகவே என்யபுல்பிட்டின் மதிப்புஒன்று என்று கருதிக் கொள்கின்றோம் மற்றும் மற்றொரு உள்ளீட்டின் மதிப்பு பூஜ்ஜியம் என்று வைத்துக்கொள்வோம் ஆகவே இந்த அண்டு கேட் வெளியீட்டின் மதிப்பு பூஜ்ஜியமாக இருக்கும் இந்த மதிப்பு பூஜ்ஜியம் இன்வெர்ட் செய்யப்பட்ட ஒன்றாக மாற்றப்படுகிறது அதன் பிறகு பூஜ்ஜியம் மற்றும் அதன் பிறகு மீண்டும் ஒன்றாக மாற்றப்பட்டு அதன்பிறகு அங்கு ஒரு பின்னூட்டம் காணப்படுகின்றது இப்பொழுது தங்களுடைய ஹாண்ட செட்டிற்கு அளிக்கப்படும் உள்ளீடுடானது பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றாக மாற்றப்படுகின்றது மற்றும் இங்கே இதனுடைய ரிசல்ட் என்னவென்றால் ஒன்று பூஜ்ஜியமாக மாற்றப்படுகின்றது அதன்பிறகு பூஜ்ஜியம் அதன்பிறகுதான் வெளியீடானது மீண்டும் பூஜ்ஜியமாக மாற்றப்படுகின்றது இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பதில் நாம் பார்ப்பது என்னவென்றால்வெளியீடான தொடர்ச்சியாக பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கின்றது முக்கியமாக இங்கே தொடர்ச்சியாக வெளியீடு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது இங்கு வெளியீடானது இவ்வாறாக தோற்றமளிக்கின்றது வெளியீட்டின் அதிர்வெண் பலதரப்பட்ட காரணிகளை பொறுத்துள்ளது முதலில் இது ரிங் ஆசிலேட்டரில் உள்ள நாட் கேட்டின் எண்ணிக்கையை பொறுத்து உள்ளது உதாரணத்திற்கு தாங்கள் அதிக எண்ணிக்கையிலான இன்வெர்ட்டர் கேட்சை பெற்றிருந்தால் அதனுடைய அதிர்வெண் ஆனது இந்த மாதிரியான அலை வடிவத்தை பெற்றிருக்கும் அதாவது குறைந்த அலை வடிவத்தை பெற்றிருக்கும் ஏனென்றால் முக்கியமாகஇந்த மாதிரியான சமிக்கைகள்வெளியீட்டின் உள்ளே செல்வதற்கு அதிகமான நேரத்தை எடுத்துக் கொள்ளும் இந்த ரிங் ஆசிலேட்டரில் வெளியீட்டு அதிர்வெண்ணை பாதிக்கக்கூடிய மற்றுமொரு காரணி என்னவென்றால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏற்படக்கூடிய தாமதம் உதாரணத்திற்கு ஒவ்வொரு இன்வெர்ட்டரில் ஏற்படக்கூடிய டிலே மிகக் குறைந்த அளவாக இருந்தால் அந்த சிக்னல் ஆனது வெளியீட்டை அடைவதற்கு மிகக் குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆகவே இதன் விளைவாக நாம் அதிக அதிர்வெண்ணை பெறுகின்றோம் மறுபுறம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு இன்வெர்ட்டரின் டிலேயானது அதிகமாக இருந்தால் ரிங் ஆக்சிலேட்டரின் வெளியீட்டு அதிர்வெண் ஆனது மிக மிக குறைவானதாகவே இருக்கும் உண்மையில் ரிங் ஆக்சிலேட்டர் பியூஎஃப் அதிர்வெண் இவ்வாறு எழுதப்படுகின்றது அது ஒன் பை டு என் டி என் என்பது ரிங் ஆசிலேட்டரில் உள்ள நிலைகளைக் குறிக்கும் டி என்பது ஒவ்வொரு நிலைகளின் டிலேயை குறிக்கும் ரிங் ஆக்சிலேட்டரின் வெளியீடு அதிர்வெண் ஆனது குறைக்கப்படுகின்றது மற்றும் எதிர்மறையாகவும் கருதப்படுகின்றது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால்அதிர்வெண் என்பது ரிங் ஆசிலேட்டரில் உள்ள நிலைகளின் எண்ணிக்கையை பொறுத்து உள்ளது டி என்பது ஒவ்வொரு நிலைகளின் டிலேயை குறிக்கும் இது இந்த கேட் தயாரிக்கப்படும் செயல்முறையைப் பொறுத்துள்ளது நம்மில் பலருக்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் எம்ஓஎஸ் கேட் பற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள் இது சோர்ஸ் ட்ரெயின் மற்றும் கேட்டை பெற்றுள்ளது மற்றும் இங்கே சோர்ஸ் மற்றும் டிரெயின் இதற்கிடையில் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த இணைப்பானது கேட்டில் உள்ள மின்னழுத்தத்தை பொருத்து இணைப்பு செய்யப்படுகின்றது ஒரு சீமாஸ் இன்வெர்ட்டர் இவ்வாறு தோற்றமளிக்கின்றது என்எம்ஓஎஸ் மற்றும் பிஎம்ஓஎஸ் இந்த வகையில் இணைக்கப்பட்டுள்ளது நாம் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த கேட்டில் உள்ள உள்ளிட்டானது ஒன்றிலிருந்து பூஜ்ஜியத்திற்கு செல்லும்பொழுது வெளியீடானது பூஜ்ஜியத்தில் இருந்து ஒன்றுக்கு மாற்றப்படுகின்றது இந்த மாதிரியான டிரான்சிஸ்டர்கள் மற்றும் கேட்கள் உருவாக்கப்படும்போது பலவகையான வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன ஒரு சீமாஸ் இன்வெர்ட்டர் மற்றொரு சீமாஸ் இன்வெர்ட்டரிலிருந்து மாறுபடுகின்றது ஏனென்றால் நாம் பயன்படுத்தும் சிலிகான் துகள்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அதுமட்டுமல்லாமல் மற்ற காரணிகளான டோப்பிங் கான்சன்ட்ரேஷன் அல்லது ஆக்சைடு திக்னஸ் மற்றும் பல இவை அனைத்தும் ஒவ்வொரு ட்ரான்சிஸ்டருக்கும் தனித்தனியாக இருக்கும் அதன் விளைவாகஉருவாக்கப்படும் ஒவ்வொரு கேட்டின் த்ரஸ்ஹோல்ட் வோல்டேஜில் மிகச்சிறிய வேறுபாடு காணப்படுகின்றது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் இரண்டு ட்ரான்சிஸ்டரை எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டு டிரான்ஸிஸ்டரும் ஒரே வழி முறையை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்றது இந்த இரண்டும் ஒன்றன் பின் மற்றொன்று உருவாக்கப்படுகின்றது இருந்தாலும் இந்த இரண்டு டிரான்சிஸ்டர்களுக்கு இடையில் சிறிய அளவிலான அதாவது நானோ ஸ்கேல் வேறுபாடு காணப்படுகின்றது இந்தவகையான முடிவுகளால்இந்த வகையான டிரான்சிஸ்டர்கள் ஒரு சர்க்யூட்டில் இணைக்கப்படும் பொழுது அதாவது சீமாஸ் இன்வெர்ட்டரினுள் இணைக்கப்படும் பொழுது அது அந்த சர்க்யூட்டிற்கு மிகக்குறைந்த அளவிலான வேறுபாட்டை உருவாக்குகின்றது இந்த வகையான மிகக் குறைந்த அளவிலான வேறுபாடு டி பகுதி மூலமாக டிலேயை ஆசிலேட்டரில் ஏற்படுத்துகின்றது பி யூஎஃப் இதைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சாதனத்தின் சிக்னேச்சரை பிரித்தெடுக்கின்றது ஆகவே ஒரு வழக்கமான ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் இவ்வாறாக பயன்படுத்தப்படுகின்றது இங்கே நாம் ரிங் ஆசிலேட்டரில் பற்றி பார்த்தோம் இந்த ரிங் ஆசிலேட்டர் அண்டு கேட் மற்றும் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான இன்வெர்ட்டர் கலை கொண்டுள்ளது ஆகவே நாம் ஆக்சிலேட்டர் பப் உருவாக்குவதற்கு இதைப்போன்ற பலதரப்பட்ட ரிங் ஆசிலேட்டர் மற்றும் இரண்டு மல்டிபிளக்ஸ்சர்ஸ் ஆகியவற்றை உபயோகப்படுத்துகிறோம் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் நாம் என் ரிங் ஆசிலேட்டர்இரண்டு மல்டிபிளக்ஸ்ஸஸ் மற்றும் கவுண்டர் மற்றும் ஒரு பிட் ரெஸ்பான்ஸ் ஆகியவற்றை காண்பித்தோம் ஆகவே ஒவ்வொரு பியூஎஃப் தன்மைகளைப் பொறுத்து ரெஸ்பான்ஸ் ஆனது ஒன்று அல்லது பூஜ்ஜியமாக இருக்கும் இதைப்பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போவதில்லை இந்த ரிங் ஆசிலேட்டர் பியூஎஃப் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதைப்பற்றி நமது அடுத்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நமது அடுத்த விரிவுரையில் ஆர்பிட்டர் பியூஎஃப் ரிங் ஆசிலேட்டர் பி யூ எஃப் மற்றும் ஆர்பிட்டர் பி யூ எஃப் இதற்கிடையில் ஆன வேறுபாடுகள் அதனுடைய பண்புகள் மற்றும் பயன்பாடுகள் ஆகியவற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம்